இந்த கோர்ஸ் ஒளிமின்னழுத்த செல்கள் பல்வேறு பயன்பாடுகளுக்கும் மின் சுமை க்கும் இன்டர்பேஸ் செய்வதை பற்றியதாகும் இந்த கோர்ஸில் இன்டர்பேஸ் என்பதே மிக முக்கியமான விவாதத்துக்குரிய தலைப்பாகவும் வடிவ அமைப்பாகும் இருக்கும் ஆகவே இதில் சோலார் செல்கள் பல்வேறு மின்சுமை களுக்கு இன்டர்பேஸ் செய்வதற்காக சர்க்யூட் மற்றும் பவர் எலக்ட்ரானிக் சர்க்யூட் ஆகியவற்றை உள்ளடக்கியதாக இருக்கும் ஆயினும் இந்த எல்லா சர்க்யூட் களுக்கும் பயன்பாடுகளுக்கும் ஆன மையக் கூறாக இருப்பது சோலார் செல் அல்லது ஒளிமின்னழுத்த செல் ஆகும் நாம் ஒளிமின்னழுத்த செல்களின் இயற்பியலை பற்றியோ அல்லது இந்த ஒளி மின்னழுத்த செல்களை உருவாக்குவது பற்றியோ படிக்கப் போவதில்லை ஆனால் அதை ஒரு இரு முனைய சாதனமாக நாம் பார்க்கிறோம் நாம் உடனடியாக கிடைக்கக்கூடிய டயோட் அல்லது MOSFET அல்லது BJT போன்ற மற்ற கூறுகளைப் போல இதையும் ஒரு மின் கூறாக வகைப்படுத்தவும் அல உருவாக்கவும் செய்ய விரும்புவோம் ஆனாலும் இந்த ஒளிமின்னழுத்த செல்கள் எவ்வாறு வந்தன என்பதை திரும்பிப் பார்ப்பதில் ஆர்வமாக இருக்கும் ஒளிமின்னழுத்த செல்லின் ஒளிமின்னழுத்த விளைவைப் பற்றிய ஒரு வரலாற்று முன் நோக்கத்தை இனிவரும் கலந்துரையாடல்கள் கொண்டிருக்கும் இது முன்னோர்கள் எப்படி நினைத்தார்கள் எப்படி இந்த ஒளிமின்னழுத்த செல்லின் பின்னுள்ள கொள்கைகளை கண்டுபிடித்தார்கள் எப்படி இந்த சோலார் செல் என்கிற ஒரு அற்புதமான பரிசை நமக்குத் தந்தார்கள் என்பதை பற்றிய உள்ளார்ந்த பார்வையை நமக்கு தரும் ஒளி மின்னழுத்தம் தொடங்கிய 19ஆம் நூற்றாண்டின் 1839 ஆம் ஆண்டை நாம் திரும்பிப் பார்க்கிறோம் ஒரு 19 வயது சிறுவன் எட்மொண்ட் பெக்கோரல் இந்த ஒளிமின்னழுத்த விளைவை கண்டுபிடித்தார் அது பெக்கோரல் விளைவு என்று வழங்கப்பட்டு வருகிறது அவர் தனது தந்தையின் ஆய்வகத்தில் வேலை செய்து கொண்டிருந்தபோது ஒரு அசர் பிக் ஊடகத்தில் மூழ்கி வைக்கப்பட்ட மின் முனையத்தில் வெளிச்சத்தை காட்டியபோது அந்த மின்முனையம் வழியாக மின்சாரம் பாய்வதை கண்டு பிடித்தார் பின்னர் அவர் இந்த முடிவுகளை நினைவுக் குறிப்புகளில் வெளியிட்டார் இதுவே ஒளி மின்னழுத்த விளைவைப் பற்றிய முதலாவது வெளியீடு என்பதன் பிரதிநிதித்துவம் ஆகஅமைந்தது அவர் ஒளி மின்னழுத்தத்தின் தந்தை என்று தெரிந்து கொள்ளப்பட்டார் எட்மண்ட் பெக்கோரல் உருவாக்கின ஆரம்பநிலை ஒளிமின்னழுத்த செல்களை நீங்கள் பார்த்தால் அது அமில நீர்மம் நிரம்பிய ஒளியை ஈர்க்கக்கூடிய வகையில் கருப்பு வண்ணம் தீட்டப்பட்ட ஒரு பாத்திரத்தையும் சில்வர் குளோரைடு பூசப்பட்ட இரு மின் முனையங்கள் கொண்டதாக இருந்தது இவற்றுக்கிடையில் ஒரு மெம்பரேன் என்ற செவ்வை வைத்தார் இவ்வாறாக இரு மின்முனையங்கள் உடன் வெளிப்புற சர்க்யூட்ஐ இணைத்தார் INCLUDE FIG of EDMOND Solar CELL screen shot பின்னர் அவர் மின்முனை எங்களின் மீது வெளிச்சத்தை காட்டினார் அவ்வாறு காட்டப்பட்ட வெளிச்சத்தினால் வெளிப்புற சர்க்யூட் வழியாக மின்சாரம் பாய்வதை கண்டார் அவர் ஊதா நிற ஒளி புற ஊதா ஒளி மற்றும் சூரிய ஒளியில் ஆய்வுகள் நடத்தினார் இதுபோன்ற எல்லாவற்றையும் கவனித்து பதிவு செய்து கொண்டார் ஆகவே இதையே ஆரம்பநிலை ஒளிமின்னழுத்த செல்லாக நீங்கள் பார்க்க முடியும் 1739 முதல் 1877 வரை இந்த தலைப்பில் பெரிய அளவிலான நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை இதுதொடர்பாக பெரிய அளவிலான ஆராய்ச்சிகள் நடத்தப்படவில்லை அல்லது வெளியிடப்படவில்லை ஆகவே ஒளிமின்னழுத்த விளைவை கண்டுபிடித்து 35 ஆண்டுகள் ஆன பின்பு 1839 க்கு பிறகு 1877 இல் ராயல் சொசைட்டி ஆப் லண்டன் என்ற அமைப்பின் தத்துவ பரிவர்த்தனையில் அடம்ஸ் மற்றும் டே என்பவர்களால் முதலாவது வெளியீடு செய்யப்பட்டது செலினியம் மீதான ஒளியின் செயல்பாடு செலினியம் ஒளிமின்னழுத்த செல் என்று விவரிக்கப்படுகிறது ஆகவே அவர்கள் Willoughby ஸ்மித்தின் கண்டுபிடிப்பை பெற்று இதை செய்தார்கள் ஒரு படிக நிலை செலினியம் துண்டு வழியாக மின்சாரம் பாய்ந்த போது அந்தத் துண்டு இருட்டில் வைக்கப்பட்டபோது காட்டிய மின்தடையை விட வெளிச்சம் காட்டப்பட்டநிலையில் அந்தத் துண்டில் மின்தடை குறைவாக இருந்தது இந்த தத்துவத்தின் அடிப்படையில் அடம்சன் மற்றும் டே செலினியம் ஒளி மின்னழுத்த செல்லை உருவாக்கினார்கள் அவர்கள் கண்ணாடி போன்ற செலினியம் தையும் இணைப்பதற்காக பிளாட்டினம் மின் முனையங்களையும் பயன்படுத்தினார்கள் அதை ஒரு கண்ணாடி குழாயில் வைத்து அந்த கண்ணாடி குழாயில் உள்ள செலினியம் மீது ஒளி படுமாறு செய்தபோது மின் முனையங்கள் வழியாகவும் வெளிப்புற சர்க்யூட் வழியாகவும் மின்சாரம் பாய்வதை கண்டார்கள் இதுவே செலினியம் ஒளிமின்னழுத்த செல் என்பதாகும் 5 ஆண்டுகள் கழித்து 1883 இல் பிரிட்ஸ் என்பவர் அறிவியலுக்கான அமெரிக்க இதழ் ஒன்றில் ஒரு புது விதமான செலினியம் போட்டோசெல்லை பற்றி வெளியிட்டார் இதையே அவர் முதலாவது மென் படல செலினியம் சோலார் செல் என்று விளக்கினார் அவர் பித்தளை உலோக அடி மூலக்கூறு 25 மைக்ரான் அளவுள்ள செலினியம் அடுக்கையும் பயன்படுத்தினார் இரண்டு உலோக தகடுகளுக்கு இடையில் உருகிய நிலை செலினியம்வைத்து அழுத்தினார் ஒரு மிக மெல்லிய பாதி அளவு ஒளி புகக் கூடிய தங்க இழையால் ஆன மேலடுக்கு ஒன்றை வைத்து அதோடு வெளிப்புற சர்க்யூட் உடன் இணைக்கப்பட்ட இரண்டு தொடர்புகளையும் சேர்த்து வைத்தார் பாதியளவு ஒளி புகக் கூடிய உலோகம் வழியாக செலினியம்மீது ஒளி விழும்படி செய்தபோது அந்தத் தொடர்புகள் வழியாகவும் வெளிப்புற சர்க்யூட் வழியாகவும்மின்சாரம் பாய்ந்தது பிரிட்ஸ் என்பவரின் மெல்லிய படல செலினியம் சோலார் செல் நிரூபிக்கப்பட்டு நன்கு செயல்பட்டதாக இருந்தாலும் ஆராய்ச்சியாளர்கள் அதைக்குறித்து சந்தேகம் அடைந்தார்கள் மீண்டும் செய்யப்படக்கூடிய எவ்வளவு வேண்டுமானாலும் செய்யப்படக்கூடிய ஆய்வுகளாக இருந்தாலும் அவற்றின் கோட்பாடை பற்றி அவர்களுக்கு தெளிவாகவில்லை ஏனென்றால் அந்த காலகட்டத்தில் கிளாசிக்கல் பிசிக்ஸ் மூலம் சோலார் செல்லின் செயல்பாட்டை விளக்கும் அடிப்படையான தத்துவார்த்த கொள்கைகளுக்கான விடைகளை விளக்க முடியவில்லை 1900 ஆண்டில் புரட்சிகரமான சில விஷயங்கள் நடந்தன அதுவே குவாண்டம் மெக்கானிக்ஸ் பிறந்தது ஆகும் டிசம்பர் 17 1900 ஆண்டு ஜெர்மன் இயற்பியலாளர் மேக்ஸ் பிளாங்க் வெப்ப கதிர் வீச்சு விஷயத்தில் அவர் சந்தித்த பிரச்சனைகள் பற்றி பெர்லின் அகாடமி ஆப் சயின்ஸ் பிசிகல் சொசைட்டி என்பதன் கூட்டத்தில் வெளியிட்டார் நடைமுறையிலிருந்த கிளாசிக்கல் பிசிக்ஸ் வழியாக அவருடைய பிரச்சனைக்கான தீர்வை அவர் கண்டுபிடிக்க முடியவில்லை அவர் ஒரு முற்றிலும் புதிய quanta என்ற கருத்தை அறிமுகப்படுத்த முயற்சி செய்தார் மாக்ஸ் பிளான்க் இந்த மிக புகழ்பெற்ற சமன்பாட்டை அறிமுகப்படுத்தினார் அதில் ஆற்றல் அளவிடப்பட்டு அது அதிர்வு எண் மற்றும் பிளான் மாறிலி உடன் விகிதாச்சார தொடர்புடையதாகவும் இருந்தது அந்த நேரத்தில் அந்த காலகட்டத்தில் ஆற்றல் தனிப்பயனாக்கம் அல்லது ஆற்றல் தனியான ஒரு அமைப்பில் கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை INCLUDE screen shot of quantum mechanics equation கிளாசிக்கல் பிசிக்ஸ் இதை அனுமதிக்கவில்லை ஆனால் மாக்ஸ் பிளான்க் அந்த நேரத்தில் தனது ஆரம்ப கருத்துக்களுடன் ஆற்றல் பாக்கெட்டுகள் அல்லது quanta என்ற கருத்தை அறிமுகப்படுத்தினார் இதுவே அறிவியல் புனைவு எழுத்தாளர்களின் கற்பனைக்கும் அப்பால் ஆச்சரியமான கண்டுபிடிப்புகளுக்கான ஒரு ஆரம்பப் புள்ளியாக அமைந்தது மேக்ஸ் பிளாங்க் இன் ஆய்வுகள் வரவிருக்கும் ஆண்டுகளில் அறிவியலில் எல்லா வளர்ச்சிக்கும் ஒரு முன்னறிவிப்பாக அமைந்தது இதுவே மேக்ஸ் பிளாங்கின் பங்களிப்பு ஆகும் அற்புதமான சந்ததிகளுக்காக நமது முற்றிலும் புதியதொரு உலகத்துக்கு ஒரு வாய்ப்பினை அவர் தந்தார் ஆகவே இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்திலேயே குவாண்டம் மெக்கானிக்ஸ் என்பதன் பிறப்பு நமக்கு கிடைத்தது 1905இல் ஒரு நேரத்தில் மிகவும் பிரபலமாகாத ஒருவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் annalender Physik என்பதில் ஒரு ஆய்வுக்கட்டுரை வெளியிட்டார் அவர் போட்டான் என்று அழைக்கப்பட்ட photon பாக்கெட்டுகள் அல்லது ஒளி பாக்கெட்டுகள் அல்லது ஒளி quanta என்பதை பற்றி விளக்கினார் இந்த பொறிமுறை நடைமேடை வழியாக ஒளிமின்னழுத்த கொள்கை அல்லது ஒளிமின்னழுத்த பொறிமுறை என்பதை பற்றி முழுவதுமாக அவர் விளக்கினார் இதுவே குறைகடத்தி தொழிலுக்கான அடிப்படையாகக் கூட அமைந்தது அல்லது அமைகிறது 1933இல் Grondahl என்பவர் காப்பர் cuprous ஆக்சைடு சோலார் செல் என்பதன் மீது நிறைய கட்டுரைகள் எழுதி வெளியிட்டார் அவரது ஏராளமான கட்டுரைகளில் 1932 இல் வெளியான ஒரு கட்டுரையில் காப்பர் cuprous ஆக்சைடு மின் திருத்தி மற்றும் ஒளி மின்னழுத்த செல் ஆகியவை ஒளி மின்னழுத்த அல்லது சோலார் செல் என்பதன் உற்பத்தி முறைக்கான சிறந்த கருத்துக்களை கொடுத்தது பின்னர் 1941இல் Ohl என்பவர் சிலிக்கான் சோலார் செல் என்பதன் மீது முதலாவது காப்புரிமையைப் பெற்றார் சிலிக்கன் சோலார் செல் காப்புரிமை 1941இல் மேற்கொள்ளப்பட்டது இது ஒரு சிலிக்கானை உள்ளடக்கிய ஒளி உணர்திறன் மின்சாதனம் ஆக அமைந்தது இந்த சிலிக்கான் சோலார் செல் ஒரு சதவீதத்துக்கும் மிகவும் குறைவான செயல்திறன் கொண்டதாக இருந்தது ஆனால் சோலார் செல் அல்லது போட்டோவோல்டைச் செல் என்பதை பொருத்தவரை அது ஒரு மிகமுக்கிய புள்ளியாக அமைந்தது அது வரலாற்றில் ஒரு அதிமுக்கியமான புள்ளியாக விளங்கியது 1954இல் Chapin Fuller மற்றும் Pearson ஆகியோர் அப்பிளைட் பிசிக்ஸ் என்ற இதழில் சோலார் செல் அதாவது சிலிக்கான்சோலார் செல் செமிகண்டக்டர் சோலார் செல் ஆகியவை 6 வரை செயல்திறன் கொண்டதாக இருக்கும் என்பதை வெளியிட்டார்கள் புல்லர் மற்றும் பியர்சன் ஆகியோர் பெல் லேபரட்டரிகளின் ஊழியர்களாக இருந்தார்கள் பெல் லேபரட்டரிகளின் சிலிக்கான் டயோடு ஒளி இருக்கும் போது கணிசமான அளவு மின்சாரத்தையும் மின் அழுத்தத்தையும் உற்பத்தி செய்தது ஒரு அதிமுக்கிய விளைவாக பார்க்கப்பட்டது முதலாவது சிலிக்கான் ஒளிமின்னழுத்த செல் 6 செயல்திறனுடன் உருவாக்கப்பட்டபோது இது ஒரு வணிகப் பொருளாக வெளியே கொண்டு வரப்பட்டது இதுவே சிலிக்கான் ஒளிமின்னழுத்த செல்லின் தொடக்கமாகும் அப்போதிலிருந்து விரைவான முன்னேற்றங்கள் ஏற்பட்டு ஒரு தொகுப்பான சோலார் செல்கள் உருவாக்கப்பட்டன நீங்கள் முதல் மூன்றை பார்த்தால் அவை பிரதானமாக monocrystalline polycrystalline மற்றும் மெல்லிய படல சிலிக்கன் சோலார் செல்கள் ஆகும் Monocrystalline சிலிக்கன் சோலார் செல் இன்றைக்கு 20 செயல்திறனுடன் இருப்பதை பாருங்கள் இவையே அதிக பட்ச செயல் திறன் உடையவை Polycrystalline சோலார் செல்கள் 18 சதவீதம் வரை அடையக் கூடியவை மெல்லிய படல சோலார் செல்களும் அப்படியே வணிகரீதியான நிறுவல் ஆக இல்லாமல் ஆராய்ச்சி மட்டத்தில் இன்னொரு செல்களின் தொகுப்பும் உள்ளது காலியம் ஆர்சநைட் ஜெர்மானியம் சோலார் செல் 30 செயல்திறன் கொண்டது Copper indium gallium selenide சோலார் செல் 21 செயல்திறன் உடையது காட்மியம் டெலுரைடு சோலார் செல்லும் 21 செயல்திறனும் Amorphous சிலிக்கன் சோலார் செல் 10 செயல் திறனும் கொண்டதுஆனால் மிக குறைந்த உற்பத்திச் செலவுகள் ஆகும் சாய உணர்திறன் சோலார் செல் 11 சதவீதம் வரை செயல்திறன் இருக்கும் 8 செயல் திறனுடைய ஆர்கானிக் சோலார் செல்லும் உங்களுக்கு கிடைக்கும் இவை குறைந்த விலை செல்கள் ஆகும் Indium gallium phosphide gallium arsenide indium gallium arsenide பல்வித செயல்பாடு சோலார் செல்கள் 37 சதவீத அதிகபட்ச செயல்திறனோடு இருக்கின்றன அதையும் ஆய்வு அறிக்கையாக ஆய்வக மட்டத்திலேயே இருக்கின்றன எதிர்காலத்தில் ஒருவர் பெரோவ்ஸ்கிட் சோலார் செல்களை பார்க்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் Perovskite என்பது செயல்திறனை மேம்படுத்த சிலிக்கன் சோலார் செல்களின் மேல் பூசப்படும் ஒரு பொருளாகும் அது மேலும் 5 மேம்படுத்தும் குவாண்டம் புள்ளி சோலார் செல்கள் விரைவில் வரவிருக்கும் ஒரு வகை சோலார் செல்கள் இவை அதிக செயல் திறன் கொண்ட சோலார் செல்களாக விளங்கும் ஆரம்ப நிலை சோலார் செல்கள் தொலைபேசி ரிப்பீட்டர்ர்களில் பயன்படுத்தப்பட்டன இதன் மிக புகழ்பெற்ற ஆரம்ப நிலை பயன்பாடு என்பது விண்வெளி பயன்பாடாகும் 1958ல் ஏவப்பட்ட வான்கார்டு 1 செயற்கைக்கோள் 5 மில்லி வாட் சக்தி கொண்ட 6 சிலிகான் பேனல்களை கொண்டிருந்தது இந்த சிலிக்கான் செல்கள் 12345 மற்றும் பின் பக்கம் 6 என ஒரு ஆங்கில எழுத்தான வி V போன்ற வடிவ வெட்டு பகுதியில் வைக்கப்பட்டன ஆகவே இது வான் கார்டு செயற்கைக்கோள் ஆகும் சில மாதங்களுக்குப் பின்பு மின்கலம் வேலை செய்வது நின்றபிறகு ஒளி மின்னழுத்த மூலமானது செயற்கைக்கோளின் மேலும் ஆறு வருட காலத்திற்கு அதிலுள்ள டிரான்ஸ்மிட்டர் தொடர்ந்து இயக்க செய்யும் உண்மையில் இது ஒரு ஒளிமின்னழுத்த செல்களின் மிகப்பெரிய வெற்றியாகும் சமீபகாலமாக வீடுகள் கட்டிடங்கள் மற்றும் சமூக கூடங்கள் இவற்றுக்குத் தேவையான சக்தியை வழங்க கூரைகளின் மேல் இந்த ஒளிமின்னழுத்த செல்கள் பெருமளவில் வைக்கப்படுகின்றன இது தமிழ்நாட்டில் உள்ள கமுதி என்ற இடமாகும் இது இந்த பதிவுகளின் படி உலகத்திலேயே மிகப்பெரிய சூரிய சக்தி வரிசை அமைப்பு கொண்டதாகும் இது ஒரு தனித்துவமான 648 மெகாவாட் சோலார் சக்தியை உருவாக்கும் நிறுவனமாகும் எட்மண்ட் பெக்கோரல் ஒளி மின்னழுத்த விளைவை கண்டுபிடித்த பிறகு 1839 இல் இருந்து 180 வருடங்களாக நடந்த ஒரு நீளமான பயணத்தை இந்த ஒளிமின்னழுத்த செல்கள் கொண்டுள்ளன இன்றுவரை மிக அதிக செயல் திறனுடைய குறைகடத்தி சிலிக்கான் சோலார் செல்கள் கட்டிடத்தின் கூரைகளிலும் சமூகத்திலும் சக்தியை வழங்குவதை பார்க்கிறோம் நீங்கள் பார்ப்பது போல இங்கே 240 மெகாவாட் ஸ்டேஷன் உள்ளது ஆகவே இப்பொழுது ஒளிமின்னழுத்த செல்லானது இந்த கிரகத்துக்கான சக்தியாக அல்லது மின் சக்தி வினியோகிக்கும் படி மாற தயாராக உள்ளது